இப்போது அடுத்ததாக ட்ரான்ஸ்பெர் ப்ரோடீன்களைப் பற்றி பேசுவோம் இது மிகவும் பிரபலமான ப்ரோடீன் இது மிகவும் முக்கியமானது எனவே இந்த ப்ரோடீன் அனைவருக்கும் தேவை எனவே இந்த ஆக்ஸிஜன் டிரான்ஸ்போர்ட்டில் ஈடுபடும் ப்ரோடீன் எது மாணவர் ஹீமோக்ளோபின் ஹீமோக்ளோபின் என்பது சரி எனவே இங்கே ஹீமோகுளோபின் சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ளது இது நுரையீரலில் இருந்து உடலின் திசுக்களுக்கு ஆக்ஸிஜனை திறம்பட கொண்டு செல்கிறது மேலும் கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் அயான்களை மீண்டும் நுரையீரலுக்கு கொண்டு செல்ல உதவுகிறது எனவே இதுதான் ப்ரோடீன் சரியான ஹீமோகுளோபினுக்கு எத்தனை துணைக்குழுக்கள் உள்ளன மாணவர்4 4 துணைக்குழுக்கள் 2 ஆல்பா மற்றும் 2 பீட்டா துணைக்குழுக்கள் மற்றும் b துணைக்குழுக்கள் அவை குளுட்டமிக் ஆசிட் எனப்படும் இவற்றில் ஒரு குறிப்பிட்ட ரெசிடுஸ் இருக்கிறது எனவே இது ஹீமோகுளோபின் b சங்கிலியின் அமைப்பு ஆகும் நியூக்ளியோடைடில் அல்லது அமினோ ஆசிட்டில் மாற்றம் இருந்தால் அவை இப்படி இருக்கும் எனவே இது இந்த டிரான்ஸ்போர்ட்ஐப் பாதிக்கும் எடுத்துக்காட்டாக இது GAG என்பது குளுட்டமிக் ஆசிட் இவை GTG ஆக மாற்றினால் A என்பது Tஆக மாற்றப்படுகிறது பின்னர் நீங்கள் குளுட்டமிக் ஆசிட்டை மாற்றலாம் மாணவர் வாலைன் வாலைன் எனவே குளுட்டமிக் ஆசிட்டில் இருந்து வாலைன்னிற்கு மாற்றலாம் எனவே எந்த வகை அமினோ ஆசிட் ரெசிடுஸ் குளுட்டமிக் ஆசிட் என்றும் மற்றும் அவற்றின் பல்வேறு பண்பு அம்சங்களைப் பற்றியும் விவாதித்தோம் மாணவர் சார்ஜ்ட் சார்ஜ்ட் நெகடிவ் சார்ஜ் செய்யபடுகிறது எனவே வாலைன் பற்றி என்னவாக இருக்கிறது மாணவர் ஹைட்ரொபோபிக் ஹைட்ரொபோபிக் என்பது சரி எனவே மூடேட் குளுட்டமிக் ஆசிட்டை வாலைனாக மாற்றினால் என்ன நடக்கும் மாணவர் அவை மாறுகிறது அது மாறுகிறது என்பது சரி இப்போது அவை ஹைட்ரோபோபிக் என்விரோன்மெண்ட்டை உருவாக்குகின்றன எனவே அவ்வாறு செய்யும் போது இந்த அமினோ ஆசிட் ரெசிடுஸ் வாலைன் இடைவினை காரணமாக மற்றொரு சங்கிலியில் உள்ள மற்ற ஹைட்ரோபோபிக் ரெசிடுஸ்களை அவற்றின் ஹைட்ரோபோபிக் பாக்கெட்டில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கிறது எனவே அது சரியான தொடர்புகளைப் பெற முடியாது எனவே இந்த ஃபைப்ரில் காரணமாக இது ஃபைப்ரில்ஸை உருவாக்குகிறது எனவே அவை வழக்கமான வடிவத்தை சிக்கெல்ஸ்களாக மாற்றுகின்றன இப்போது இது ஒரு வழக்கமான வடிவம் மற்றும் நீங்கள் சிக்கெல் செல்லை உருவாக்கினால் இப்போது இது இந்த ஆக்ஸிஜனின் டிரான்ஸ்போர்ட்டைத் தடுக்கும் எனவே இது சிக்கெல் செல் அனீமியாவின் ஒரு வடிவமாகும் இது முக்கியமாக ஆப்பிரிக்காவில் பலருக்குக் காணப்படுகிறது எனவே இப்போது இந்த ப்ரோடீன் ஆக்ஸிஜனின் கேரியருக்கு மிகவும் முக்கியமானது இப்போது பாதுகாப்பு ப்ரோடீன்ஸ்கள் எனப்படும் பிற ப்ரோடீன்களும் உள்ளன எனவே பாதுகாப்பு ப்ரோடீன்கள் என்றால் என்ன மாணவர் ஆன்டிபாடீஸ் ஆன்டிபாடிகள் எனவே நாம் நம்மை தற்காத்துக் கொள்கிறோம் ஏனெனில் பாக்டீரியா அல்லது வைரஸ் சுற்றுச்சூழலிலிருந்து நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் எனவே இம்யூனோகுளோபின்கள் போன்றவை இருக்கிறது எனவே இது மற்ற உயிரினங்களிலிருந்து படையெடுக்கும் பாக்டீரியா அல்லது வைரஸை அடையாளம் காணவும் நடுநிலையாக்கவும் முடியும் பின்னர் த்ரோம்பின் என்று அழைக்கப்படும் மற்றொரு ப்ரோடீன் உள்ளது இந்த த்ரோம்பின் கூட மிக முக்கியமானது ஏனெனில் இது ஒரு பிளட் கிளாட்டிங் ப்ரோடீன் ஆகும் மாணவர் பிளட் கிளாட்டிங் பிளட் கிளாட்டிங் ப்ரோடீன் ஆகும் பின்னர் நாம் காயமடையும் போது எனவே இது சரியாக உறைந்திருக்க வேண்டும் எனவே இதுதான் நாம் காயமடையும்போது உதவுகிறது எனவே வாஸ்குலர் அமைப்பில் இரத்தத்தை இழப்பதைத் தடுக்க சில ப்ரோடீன்கள் அவை ஒழுங்குமுறை ப்ரோடீன்களாக செயல்படுகின்றன இது செல்லுலார் அல்லது பிஸியோலொஜிக்கல் ஆக்ட்டிவிட்டி ஐ ஒழுங்குபடுத்துகிறது மாணவர்இன்சுலின் இன்சுலின் என்பது சரி இது நன்கு அறியப்பட்ட உதாரணம் எனவே இது சர்க்கரை உடைய மெட்டபாலிசத்திற்கு மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகிறது எனவே உங்களுக்கு டயாபடீஸ் நோய் இருந்தால் நாம் இன்சுலின் எடுத்து கொள்ள வேண்டும் எனவே இது செல்லுலார் அல்லது உடலியல் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறது மற்றும் அவை வேறுபட்ட செயல்பாடுகளைக் கொண்ட பல ப்ரோடீன்கள் உள்ள எடுத்துக்காட்டிற்கு ஒரு மோனெலின் இது ஒரு ப்ரோடீன் ஆகும் இவை ஒரு இனிப்பானாகவும் பயன்படுத்தப்படுகிறது அது பாதுகாப்பாக இருந்தால் சரி ஏனென்றால் பிற ப்ரோடீன்கள் நூற்றியெண்ட் ப்ரோடீன்களும் என்பது பொதுவாக மக்களுக்குத் தெரியும் நீங்கள் ப்ரோடீன்களைப் பற்றிப் பேசினால் உடனடியாக அவை ப்ரோடீன்கள் எவை என்பது பற்றி அவர்கள் சொல்வார்கள் கிடைக்கின்றன எனவே பல்வேறு ப்ரோடீன்கள் உள்ளன அவை வாழ்க்கை முறைகளில் வெவ்வேறு செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன மேலும் நமது உடலின் சரியான செயல்பாடு மற்றும் அனைத்து செல்லுலார் செயல்முறைகளுக்கும் இந்த ப்ரோடீன்கள் உள்ளன பின்னர் உங்களிடம் பல்வேறு வகையான கட்டமைப்பு முக்கியமான ப்ரோடீன்கள் இருந்தால் அவை கான்ட்ராக்டைல் ப்ரோடீன் அல்லது மோட்டைல் ப்ரோடீன்கள் என்று அழைக்கப்படுகிறது எனவே எடுத்துக்காட்டாக இந்த ஆக்டின் அல்லது மயோசின் பின்னர் எலும்பு தசையின் சுருக்க அமைப்பை செயல்படுத்துங்கள் கட்டமைப்பு ப்ரோடீன்கள் ஆகும் எடுத்துக்காட்டாகஇவை வலிமையையும் பாதுகாப்பையும் தருகிறது மாணவர் கேராட்டின் கெரட்டின் என்பது சரி இது ஒரு பைப்ரஸ் ப்ரோடீன் கொலாஜனும் ஆகும் எடுத்துக்காட்டாக நீங்கள் இதை முடி மற்றும் விரல் நகங்கள் மற்றும் இறகுகள் ஆகியவற்றில் காணலாம் எனவே இந்த ப்ரோடீன்களையும் நீங்கள் காணலாம் இந்த ஹைட்ராக்ஸிபிரோலைன் கிளைசின் மற்றும் புரோலின் ஆகியவற்றின் கலவையைப் போல அவை அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களின் சில குறிப்பிட்ட கலவையைக் கொண்டுள்ளன எனவே இவை இந்த ப்ரோடீனின் பங்களிப்பு அதிகமாக உள்ளது எனவே இது மூன்றில் ஒரு பகுதியை கிளைசின் மற்றும் ஹைட்ராக்ஸிபிரோலைன் மற்றும் புரோலைன் பற்றியது என்பதைக் காணலாம் எனவே இது கொலாஜன் அல்லது கெரட்டின் போன்ற கட்டமைப்பு ப்ரோடீன்னிற்கு நீளமான வடிவத்தை அளிக்கிறது பிறகு முதலில் நாம் க்ளோபுலார் ப்ரோடீன்கள் மற்றும் பைப்ரஸ் ப்ரோடீன்கள்ப் பற்றி விவாதித்தோம் அடுத்த கட்டமாக நாம் முன்பு விவாதித்தபடி மெம்பிரான் ப்ரோடீன்கள் சவ்வுகளில் பதிக்கப்பட்டுள்ளன எனவே இவற்றை பார்த்தால் இங்கே 2 வகையான ப்ரோடீன்கள் இருக்கின்றன இது ஒரு மெம்பிரான் ஆகும் எனவே இதில் மெம்பிரான் மேற்பரப்பு உள்ளது ஏனெனில் இங்கே இது மெம்பிரான் மற்றும் இவை எக்ஸ்ட்ரா செல்லுலார் பதிக்கப்பட்ட ப்ரோடீன்கள் ஆகும் எனவே இது வெளிப்புறத்திற்கு வெளியே உள்ளது இங்கே இது சவ்வு சரியானது மற்றும் இந்த ப்ரோடீன்கள் நாம் முன்பு விவாதித்தபடி இது ஆல்பா மற்றும் இது பீட்டா ப்ரோடீன் ஆகும் இது ஒரு பீட்டா பர்ரேல் கான்பர்மேஷன் என்பதை நீங்கள் காணலாம் எனவே இந்த ப்ரோடீன்கள் ட்ரான்ஸ்போர்ட்ஸ்ர்ஸ் அல்லது ரிசெப்ட்டார்ஸ் மற்றும் சேனல்கள் channels போன்ற பல்வேறு செயல்பாடுகளுக்கும் பயன்படுகின்றன இதை நான் சில எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குவேன் எனவே ட்ரான்ஸ்போர்ட்ஸ்ர்ஸ்க்கு இங்கே ஒரு எடுத்துக்காட்டு பொதுவாக டிரான்ஸ்போர்ட்டர் என்றால் என்ன மாணவர் கடத்துகிறது மாலிக்யூல்லைக் கடத்துகிறது எனவே டிரான்ஸ்போர்ட்டர் என்பது ஒரு மெம்பிரான் ப்ரோடீன் என்று சொல்லலாம் இது அயான்கள் அல்லது சிறிய மாலிக்யூல்கள் அல்லது உயிரியல் மெம்பிரான் முழுவதும் மற்றொரு ப்ரோடீன் போன்ற மேக்ரோமாலிக்யூல்களின் இயக்கத்தில் ஈடுபட்டுள்ளது இந்த டிரான்ஸ்போர்ட்டர் என்பது ஆக்ட்டிவ் டிரான்ஸ்போர்ட் மூலம் முக்கியமாக குறைந்த செறிவிலிருந்து அதிக செறிவு வரை செயலில் உள்ள டிரான்ஸ்போர்ட்டரால் பொருளைப் கடத்த உதவுகிறது பின்னர் எடுத்துக்காட்டாக மல்டிட்ரக் எஃப்ளக்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர் இங்கே மல்டிட்ரக் எஃப்ளக்ஸ் ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் AcrB க்கு கொடுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இங்கே டிரான்ஸ்போர்ட் எப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் மாலிக்யூல்களாகக் காணலாம் எனவே இங்கே இது இன்னர் மேம்பிரேன் தான் இங்கே இது பெரிப்ளாசம் மற்றும் இது அவுட்டர் மேம்பிரேன் ஆகும் எனவே இது அவுட்டர் மேம்பிரேன்னில் ஈடுபடும் ப்ரோடீன் 12 c இந்த 12 c மற்றும் இங்கே இன்னர் மேம்பிரேன் என்பது AcrB ஆகும் எனவே உங்களிடம் இந்த பொருள் இருந்தால் சப்ஸ்ட்ரேட் சரியாக இருந்தால் நீங்கள் மேம்பிரான்னைக் கடக்கும் சப்ஸ்ட்ரேட்டைக் காணலாம் மேலும் இந்த டிரான்ஸ்போர்ட்டின் போது டிரான்ஸ்மேம்பிரேன் போன்ற ஹெலிக்ஸ் சரியாக விரிவடையும் இவை போன்றவை எலெக்ட்ரோஸ்டாட்டிக் இன்டெரெக்ஷன்ஸ்ல் ஈடுபடும் ரெசிடுஸ்கள் Asp 407 Lys 940 மற்றும் Asp 408 ஆகியவை சரியான முறையில் தொந்தரவு செய்யப்படுகின்றன ஏனெனில் இவை அயன் ஜோடிகளாக இருப்பதால் அவை தொந்தரவு செய்யப்படும் இடமாற்றத்திற்கான சாத்தியமான மாலிக்யூல்கள் ஆகும் எனவே ஹெலிக்ஸ் உருமாற்றம் என்பது நீட்டிக்கும் மேலும் இங்கு பம்பிங் மெக்கானீசம் காரணமாக இது அவற்றின் அவுட்டர் மெம்ப்ரென் வழியாக வெளியே இழுக்கப்படும் எனவே இப்படித்தான் டிரான்ஸ்போர்ட் மெக்கானீசம்மைப் போலவே லிட்ரேசரில் அறியப்பட்ட பல்வேறு டிரான்ஸ்போர்ட்டர்களும் உள்ளன மேலும் அவை மெம்ப்ரெண்களில் அயன்களையும் மாலிக்யூல்களையும் கொண்டு செல்ல வெவ்வேறு வழிமுறைகளைக் கொண்டுள்ளன இவை மெம்ப்ரென் ப்ரோடீன்களும் ஆகும் எடுத்துக்காட்டாக அயன் சேனல்கள் சரியான வகையான அயனி சேனல்கள் சரியான பொட்டாசியம் சார்ந்த அயனி மற்றும் பல இருக்கிறது இந்த ப்ரோடீன்கள் மெம்ப்ரென்னைக் கடக்கின்றன இந்த டிரான்ஸ்போர்ட்டிர்க்கு 2 பண்புகள் உள்ளன எனவே ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அயனி கடத்தல் மற்றும் இரண்டாவது ஒரு கேட்டிங் ஆகும் எனவே ஒன்று தேர்ந்தெடுக்கப்பட்ட அயனிகள் என்றால் இது சில அயனிகளை மட்டுமே தேர்ந்தெடுக்கும் எடுத்துக்காட்டாக அவை ஒரு பொட்டாசியத்தைத் தேர்ந்தெடுக்கின்றன ஆனால் குளோரின் அல்ல அதேபோல் அவர்கள் ஒருவித தேர்ந்தெடுப்பைத் தேர்ந்தெடுத்துள்ளனர் எனவே நீங்கள் சில அயனிகளை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது கேட்டிங் கேட்டிங் என்பது சில சந்தர்ப்பங்களில் சேனலைத் திறக்கும் எனவே இது கடந்து செல்ல அனுமதிக்கும் மற்றும் சில சந்தர்ப்பங்களில் அது சேனல்களை மூடும் எனவே இந்த விஷயத்தில் இந்த சேனல்களுக்குள் நுழைய முடியாத மாலிக்யூல்களை யாராலும் சரியாக செய்ய முடியாது எனவே இந்த உதாரணத்தை பார்த்தால் எனவே இது மூடிய மற்றும் திறந்த உறுதிப்படுத்தலின் எடுத்துக்காட்டு ஆகும் இவை மாலிக்யூல்களை க் கண்டால் அயனி இந்த சவ்வு வழியாக செல்ல விரும்புகிறது மேலும் இது குளுட்டமிக் ஆசிட் 148 என்று நீங்கள் பார்த்தால் இந்த 148 மெம்ப்ரென்னிற்குள் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் இது டிரான்ஸ்போர்ட்டைத் தடுக்கிறது இப்போது மாற்றத்தை மாற்றுகிறது இங்கே இந்த E148 மெம்ப்ரென் படலத்திலிருந்து வெளியே நகர்கிறது இப்போது பாதை திறந்திருக்கிறது இப்போது இந்த அயனி மெம்ப்ரென் வழியாக செல்ல முடியும் எனவே இங்கே தடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இங்கே இது உங்களுக்கு இடம் எனவே அது சரியாக செல்ல முடியும் இங்கே 2 வெவ்வேறு அம்சங்கள் உள்ளன அவை குறிப்பிட்ட அயனிகளை மட்டுமே கடக்க அனுமதிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மற்றும் கடத்துதல் அதாவது இரண்டாவது ஒரு கேட்டிங் ஆகும் எனவே இது உறுதிப்படுத்தலைத் திறந்து மூடியுள்ளது இது மெம்ப்ரென்னிற்குள் செல்லும் அனுமதியை மாற்றியது இது ஆல்ஃபாக்டரி ரிசெப்டர்களுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டு ஆகும் எனவே அவற்றின் கீமோசிக்னல்களின் உணர்வில் ஈடுபடும் புலன்களில் ஒன்றாகும் எனவே இந்தஆல்ஃபாக்டன்னை எவ்வாறு பெறுவது எனவே நீங்கள் மலேரியாவைக் கண்டால் எனவே இது ஒரு முக்கிய காரணங்களில் ஒன்றாகும் ஏனெனில் கொசுக்கள் மனிதனை அடையாளம் காண முடியும் கொசுக்கள் கடிப்பதன் மூலம் மலேரியாவை ஏற்படுத்துகின்றன கொசுக்களால் இந்த அதிர்வு மனிதனை அடையாளம் காண முடியவில்லை என்றால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இப்போது இந்த கொசு ஆண்டெனாவில் சில ஆல்ஃபாக்டரி ஏற்பிகள் உள்ளனவா எனவே அவர்கள் இந்த ஏற்பிகளில் பெரும்பாலானவற்றைக் கண்டறிந்த ஆண்டெனாவில் உள்ள ஆல்ஃபாக்டரி ஏற்பிகளைக் காண முயற்சிக்கும் எலக்ட்ரோபிசியாலஜி பரிசோதனைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மனிதனை அவர்கள் இப்படித்தான் அங்கீகரிக்கிறார்கள் காலை நேரத்திற்குப் பதிலாக நீங்கள் மாலை நேரத்தை ஒப்பிட்டுப் பார்த்தால் மனிதனை எளிதில் அடையாளம் காண முடியும் அதனால்தான் அவர்கள் மாலையில் நிறைய கொசு கடிக்கிறது எனவே இப்போது GPCR களில் முக்கியமாக ஆல்ஃபாக்டரி ஏற்பிகளைப் புரிந்துகொள்ள பல ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த ஏற்பிகளை அடையாளம் காணவும் கொசுக்கள் எவ்வாறு அடையாளம் காணப்படுகின்றன என்பதைப் பார்க்கவும் அவை பல முறைகள் உள்ளன இந்த வகை ஏற்பிகள் மற்றும் கொசுக்களில் உள்ள ப்ரோடீன்களுக்கும் மனிதனில் உள்ள ப்ரோடீன்களுக்கும் இடையிலான தொடர்பு என்ன ஆல்ஃபாக்டரி ஏற்பிகளைப் புரிந்துகொள்வதற்கும் மலேரியா பிரச்சினையைத் தீர்ப்பதற்கும் இந்த 2 க்கு இடையிலான தொடர்பு என்னவாக இருக்கிறது எனவே இப்போது இவற்றை நாம் ஆராய்ந்தால் பல்வேறு செயல்பாடுகள் உள்ளன நாங்கள் விவரித்த இந்த செயல்பாடுகளில் சிலவற்றை நாம் பார்த்தோம் மாணவர் ஆன்டிபாடீஸ் ஆன்டிபாடீஸ் மாணவர் கட்டமைப்பு ப்ரோடீன் கட்டமைப்பு ப்ரோடீன் என்சைம்கள் மாணவர் ட்ரான்ஸ்போட்டடேர்ஸ் டிரான்ஸ்போர்ட்டர்கள் ஒழுங்குமுறை ப்ரோடீன்கள் ஏற்பிகள் ட்ரான்ஸ்போர்டேர்ஸ்கள் சரியான சேனல்கள் ஆகும் எனவே நாங்கள் பல்வேறு செயல்பாடுகளை சரியாக விவாதித்தோம் இந்த ப்ரோடீன்களின் செயல்பாடுகள் முக்கியமாக கட்டமைப்பு சரியான கட்டமைப்பைப் பொறுத்தது ஒரு கட்டமைப்பை எவ்வாறு தோற்றமளிக்கிறது என்பதை இங்கே நான் காட்ட முடியும் இது செயல்பாட்டை சரிபார்க்க உதவும் உதாரணமாக நான் என்சைம்அவற்றின் ஆக்ட்டிவ் சைட்ப் பற்றி விவாதித்தேன் எனவே நீங்கள் கட்டமைப்பைப் பார்த்தால் ஆக்ட்டிவ் சைட் கட்டமைப்பிற்குள் சரியாக அமைந்திருக்காது ஏனெனில் கட்டமைப்பினுள் அது முற்றிலும் கச்சிதமாக இருக்கிறது எனவே நீங்கள் ஆக்ட்டிவ் சைட்டை எங்கு காணலாம் எனவே லிகண்ட் மாலிக்யூல்கல் நுழையலாம் மற்றும் அவற்றுடன் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வேறு எந்த மாலிக்யூல் சென்று தொடர்பு கொள்ளலாம் எனவே நீங்கள் கட்டமைப்பிற்குச் சென்றால் நீங்கள் இதை பார்த்தால் மட்டுமே இங்கே ஒரு வகையான பாக்கெட்டைக் காணலாம் எனவே உங்களிடம் வேறு கட்டமைப்பு இருந்தால் இப்போது இந்த கட்டமைப்புகளிலிருந்து நீங்கள் சாத்தியமான ஆக்ட்டிவ் சைட் உள்ள தளங்களைப் புரிந்து கொள்ளலாம் மற்றும் அங்கே லிகண்ட் தொடர்பு கொள்ளக்கூடியது எங்கே என்றும் மற்றும் செயல்பாட்டையும் தடுக்கும் தற்போது நாங்கள் கஷ்டப்பட்டதை நாங்கள் அறிவோம் சரியானவற்றால் குறிவைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் இன்ஹிபீட்டர்ஸ்களை வடிவமைக்க முயற்சிக்கும்போது அவை கட்டமைப்புகளைக் கொண்டிருக்க விரும்புகின்றன ஏனெனில் செயல்பாடு முக்கியமாக எனவே நீங்கள் செயல்பாடுகளைப் புரிந்து கொண்டால் மற்றும் வெவ்வேறு நோய்களுக்கான காரணத்தை புரிந்து கொண்டால் கட்டமைப்பைப் பற்றி அறிந்து கொள்வது அவசியம் எனவே நான் ஒரு உதாரணம் சொன்னால் அதாவது p53 ப்ரோடீன் இருப்பதைக் காணலாம் மற்றும் நீங்கள் இங்கே DNA வையும் காணலாம் ஏனெனில் இங்கே ப்ரோடீன்னைக் காணலாம் இது ஒரு DNA பைண்டிங் ப்ரோடீன் ஆகும் எனவே p53 இல் உள்ள பிறழ்வுகள் நீங்கள் சிறிய மாற்றங்களைச் செய்தால் முக்கியமாக அர்ஜினைனை சரியாக மாற்றினால் அது மனிதனுக்கான கேன்சர் நோயை ஏற்படுத்துகிறது எனவே இந்த குறிப்பிட்ட பிறழ்வுகள் ஏன் கேன்சர் நோயை ஏற்படுத்துகின்றன என்பதை இப்போது எவ்வாறு புரிந்துகொள்வது இந்த செயல்பாடு மற்றும் கட்டமைப்பிலிருந்து என்ன உறவு சரி எனவே இந்த விஷயத்தில் கட்டமைப்புகள் அறியப்படுவதால் அது கட்டமைப்பு தகவல்களைப் பெற வேண்டும் எனவே நீங்கள் ப்ரோடீன்களை சரியாகக் காணலாம் இது ஒரு DNA மற்றும் ப்ரோடீன்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய தளங்களை நீங்கள் காணலாம் இது ஒரு DNA தளமாகும் ப்ரோடீன்கள் DNA வுடன் சரியாக தொடர்பு கொள்ளக்கூடிய பகுதியை இங்கே காணலாம் எனவே DNA உடன் பிணைக்கப்பட்டுள்ள இந்த அமினோ ஆசிட் ரெசிடுஸ்களை நீங்கள் மாற்றியமைக்கும்போது அவற்றின் செயல்பாடு எவ்வாறு மாறுகிறது அல்லது அவை எவ்வாறு பைண்டிங் பிரீ எனர்ஜி அல்லது பைண்டிங் தனித்துவத்தை அதிகரிக்கின்றன அல்லது குறைக்கின்றன எனவே DNA ப்ரோடீன்களுடன் பைண்டிங்கை நீங்கள் காண்கிறீர்களா என்றால் இந்த ப்ரோடீன் DNA பைண்டிங் தனித்துவத்தைப் புரிந்துகொள்ள இந்த குறிப்பிட்ட பிறழ்வு அல்லது கட்டமைப்பு எவ்வாறு முக்கியமானது என்பதைப் புரிந்துகொள்ள இது உதவும் மேலும் இது புற்றுநோய் விஷயத்தில் நோய்களுக்கு எவ்வாறு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையும் அறியலாம் எனவே அதேபோல் அவர்கள் மாலிக்கியூல் மெக்கானிசம் முறையைப் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் அம்சங்களை அல்லது இந்த கட்டமைப்புகளின் அடிப்படையில் நோய்களின் அடிப்படையைப் பெற முயற்சிக்கின்றனர் எனவே செயல்பாட்டைப் புரிந்து கொள்ள இது கட்டமைப்புகளைப் பற்றி அறிந்து கொள்வது அவசியம் மற்றும் வெவ்வேறு கட்டமைப்புகளைப் புரிந்துகொள்வதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதற்கான காரணம் இதுதான் எனவே நீங்கள் ப்ரோடீன் கட்டமைப்புகளைப் பார்க்கும்போது அவற்றின் கட்டமைப்புகள் பல்வேறு நிலைகளில் உள்ளன எனவே பிரைமரி கட்டமைப்பு செகண்டரி டெர்சரி நிலை கட்டமைப்பு மற்றும் குவாட்டர்னரி அமைப்பு ஆகியவை இந்த பெயர்களை நான் குறிப்பிடுவேன் இதன் விவரங்களை அடுத்த வகுப்பில் விவாதிப்போம் எனவே அமினோ ஆசிட் ரெசிடுஸ்கள் கலவையுடன் தொடர்புடைய பிரைமரி கட்டமைப்பு என்ன எனவே அமினோ ஆசிட்டின் கலவையை நாம் பெறலாம் எனவே முதலில் இந்த மெத்தியோனைன் இரண்டாவது இந்த ஐசோலூசின் மூன்றாவது இதன் பொருள் லைசின் என்பது சரியானது எனவே இந்த தகவலை நாம் பெற்று அடுத்த நிலைக்குச் செல்லலாம் இது ஒரு அமினோ ஆசிட் வரிசை சரியானது மற்றும் இந்த ரெசிடுஸ்கள் எவ்வாறு சரியாக ஒழுங்கமைக்கப்படுகின்றன என்றால் இங்கே இந்த ரெசிடுஸ்களின் வரிசையை இங்கே காணலாம் எனவே இது அடுத்த நிலை தகவல்களை உங்களுக்கு வழங்கும் எனவே இதனால்தான் அவர்கள் இரண்டாம் கட்டமைப்பை என அழைத்தனர் எனவே இங்கே நீங்கள் பார்த்தால் அவை ஸ்பைரல் போன்ற ஒரு ஹெலிகல் வடிவம் எனவே இதனால்தான் அவர்கள் இதை ஹெலிக்ஸ் என்று அழைத்தனர் பின்னர் நீங்கள் காணக்கூடிய இரண்டாவது லாட்டர் உள்ளது எனவே இந்த விஷயத்தில் அவர்கள் இதை ஒரு ஸ்ட்ராண்ட் வைக்கிறார்கள அவற்றில் முதல் எழுத்து கிரேக்கம் ஆல்பா என்றும் ஹெலிக்ஸ் ஆல்பா ஹெலிக்ஸ் என்றும் இரண்டாவது எழுத்துக்கள் பீட்டா என்றும் குறிப்பிட்டுள்ளனர் எனவே அவர்கள் பீட்டா சீட்டை வைக்கிறார்கள் இது ஒரு செகண்டரி நிலை பின்னர் நாம் டெர்ஸ்சரி நிலைக்குச் செல்லுங்கள் நீங்கள் செகண்டரி நிலை டெர்ஸ்சரி நிலை நிலையைப் பார்த்தால் ஒரு ப்ரோடீன் ஆனது எஞ்சியிருக்கும் அல்லது அணுக்கள் ஒரு 3D கட்டமைப்பில் எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்கின்றன என்பதைப் போல ஒரு கூடுதல் ப்ரோடீன் எப்படி இருக்கிறது என்பதைப் பற்றிய கூடுதல் தகவல்களை இங்கே பெறலாம் எனவே இது அனைத்து அணுக்களின் முழுமையான படத்தை முக்கியமாக x y z போன்ற ஆயங்களின் விஷயத்தில் சரியாக வழங்குகிறது இது ஒரு டெர்ஸ்சரி கட்டமைப்பைக் கொடுக்கும் பின்னர் நாம் அடுத்த கட்டத்திற்கு செல்கிறோம் ஆகவே அவை பல டெர்ஸ்சரி நிலை கட்டமைப்புகள் அவை கூட்டாக குவாட்டர்னரி கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன இது ஒரு சங்கிலி என்று நாம் சொல்லலாம் இது உயிரியல் ரீதியாக அவை செயல்பாடுகளைச் செய்கின்றன அவை ஒரு ஒலிகோமர்களை உருவாக்கியவுடன் அவற்றில் ஒன்று என்றால் அதை மோனோமர் என்றும் மேலும் ஒன்றுக்கு மேற்பட்ட சங்கிலிகள் என்றால் அதை ஒலிகோமர் என்றும் அழைக்கிறோம் எனவே இங்கே நீங்கள் 2 மூலக்கூறுகளை டைமர் என்று அழைப்பதைக் காணலாம் எனவே அவை சரியான செயல்பாட்டுக்கு மிகவும் முக்கியம் இந்த வகை கட்டமைப்பானது இந்த கூடியிருந்த துணைக்குழுக்கள் மேலும் அவற்றை குவாட்டர்னரி கட்டமைப்புகள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே அடுத்த வகுப்பில் பிரைமரி செகண்டரி டெர்ஸ்சரி கட்டமைப்பு மற்றும் குவாட்டர்னரி கட்டமைப்புகள் பற்றியும் இவற்றில் இருந்து நாம் பெறும் தகவல்கள் என்ன என்பதையும் புரிந்துகொள்ள இந்த தகவல் எவ்வாறு மாற்றப்படும் என்பதையும் பற்றி மேலும் விவாதிப்போம் இவற்றின் வழிமுறை மற்றும் செயல்பாட்டைப் புரிந்துகொள்வது நல்லது கவனித்ததற்கு நன்றி